இந்த பாடத்தில் நாம் அனலாக்கில் இருந்து டிஜிட்டல் ஆக மாற்றுவது எப்படி என காண்போம் முந்தைய பாடத்தில் நாம் ஒரு டிஜிட்டல் மதிப்பை அதற்கு ஈடான அனலாக் மதிப்பிற்கு மாற்றுவதை பற்றி பார்த்தோம் இந்தப் பாடத்தில் நாம் அனலாக்கில் இருந்து டிஜிட்டல் ஆக மாற்றுவதன் அடிப்படைகளைப் பற்றியும் சிக்னல் சாம்பிளிங் ரேட் பற்றியும் சுருக்கமாக காண்போம் மேலும் சில AD கன்வேர்டர் வடிவமைப்புகளை பற்றியும் காண்போம் நாம் அனலாக்கில் இருந்து டிஜிட்டல் ஆக மாற்றும் கன்வெர்ட்டர் AD Converter மற்றும் அதன் வகைகளைப் பற்றியும் காண்போம் அனலாக்கில் இருந்து டிஜிட்டல் ஆக மாற்றும் கன்வெர்ட்டரை நாம் AD கன்வெர்ட்டர் என்போம் இது VA எனும் அனலாக் வோல்டேஜை இன்புட்டாக எடுத்துக்கொண்டு அதன் பிரபோர்ஷனல் ஆன D எனும் டிஜிட்டல் மதிப்பை அவுட்புட்டாக கொடுக்கிறது பல்வேறுவிதமான AD கன்வெர்ட்டர்ர்கள் உள்ளன அவை ஃபிளாஷ் கவுண்டர் ட்ராக்கிங் சக்சஸ்ஸிவ் அப்ராக்ஸிமேஷன் மற்றும் டியூவல் ஸ்லோப் ஆகியனவாகும் நமது பாடத்தில் முதல் 4 வகைகளை பற்றி பார்ப்போம் இவைதான் நாம் அதிகமாக பயன்படுத்துபவை ஆகும் பல்வேறு வகையான AD கன்வர்ட்டர்கள் பற்றியும் அவற்றை எவ்வாறு உபயோகிக்கலாம் என்பதை பற்றியும் பார்ப்போம் வெளியிலிருந்து கன்வேர்டருக்கு கிடைக்கும் அனலாக் இன்புட் ஒரு வாய்ஸ் சிக்னலாகவோ அல்லது வெப்பநிலை வேவ் பார்ம் ஆகவோ இருக்கலாம் இன்னும் தொழில்துறை சார்ந்த ஆலைகளில் கண்ட்ரோல் சர்க்யூட்டை உபயோகிக்கும் பொழுது அங்கு நிலவக்கூடிய வெப்பம் அழுத்தம் ஈரப்பதம் ஆகியவற்றை கண்டறியலாம் அந்த மாறிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகின்றன அல்லது உணரப்படுகின்றன இது மேலும் கீழும் மாறும் ஒரு அலைவடிவம் போல இருக்கும் அவை நிலையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை இங்கே AD கன்வெர்ட்டரை உபயோகப்படுத்தி இன்புட்டாக வரும் சென்ஸ்ட் வேல்யூவுக்கு சமமான வோல்டேஜ்ஜை அதற்கு இணையான பிரபோர்ஷனல் ஆன டிஜிட்டல் அவுட்புட்டாக மாற்றும் ஆனால் உங்களிடம் இங்கே மற்றொரு ஃபங்ஷனல் பிளாக் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது சாம்பிள் அண்ட் ஹோல்ட் சர்க்யூட் என்று குறிப்பிடப்படுகிறது எதற்காக சாம்பிள் மற்றும் ஹோல்ட் சர்க்யூட் தேவைப்படுகிறது இதற்கு மிக எளிதான காரணம் உண்டு AD கன்வெர்ட்டர் ஒரு கண்வர்ஷன் செய்வதற்கு 5 மில்லி செகண்ட்ஸ் எடுத்துக் கொள்கிறது என வைத்துக்கொள்வோம் எனது இன்புட் அலைவடிவம் வருகிறது நான் அதைப் படித்து மாற்ற 5 மில்லி செகண்ட்ஸ் எடுக்கும் எனது இன்புட் அலைவடிவம் மிக வேகமாக மாறுகிறது என்று வைத்துக்கொள்வோம் 5 மில்லி செகண்ட்ஸ் நேரத்திற்குள் கூட இன்புட் அலைவடிவத்தின் மதிப்பு மாறுகிறது என்றால் என்ன ஆகும் மாற்றத்தின் போது இன்புட் அடிக்கடி மாறுகிறது என்றால் இறுதி முடிவு தவறாக மாறக்கூடும் AD கன்வெர்ட்டர் கணக்கீட்டைச் செய்யும்போது இன்புட் நிலையாக வைக்கப்பட வேண்டும் சாம்பிள் மற்றும் ஹோல்ட் சர்க்யூட் இதைத்தான் செய்கிறது இது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இன்புட்டை மாதிரியாக எடுத்துக் கொண்டு AD கன்வெர்ட்டர் கண்வர்ஷன் செய்யும்போது அந்த மதிப்பையே நிலையாக வைத்திருக்கும் இதுவே சாம்பிள் மற்றும் ஹோல்ட் சர்க்யூட்டின் பர்பஸ் ஆகும்

நாம் சாம்பிள் மற்றும் ஹோல்ட் சர்க்யூட்டின் ஸ்கீமாட்டிக் டயக்ராம் பற்றி விரிவாக பார்க்கப் போவதில்லை ஆனால் அதன் பேசிக் பில்டிங் பிளாக் என்ன என்பதை உங்களுக்குக் காட்டுகிறேன் அனலாக் இன்புட்டிற்கு ஒன்றும் அனலாக் அவுட்புட்டுக்கு ஒன்றும் என இரண்டு பப்பர்கள் உள்ளன எலக்ட்ரானிக் முறையில் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சுவிட்ச் உள்ளது சுவிட்ச் மூடப்படும் போதெல்லாம் இந்த கெப்பாசிட்டர் வோல்டேஜ்க்கு சார்ஜ் ஆகும் இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகும் வரை சுவிட்ச் மூடப்பட்டிருக்கும் சார்ஜ் ஆன பின் சுவிட்ச் திறக்கப்படும் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருப்பதால் கெப்பாசிட்டரால் டிஸ்சார்ஜ் செய்ய இயலாது அனலாக் அவுட்புட்டை நாம் AD கன்வெர்ட்டர்க்கு கொடுக்கலாம் இந்த வோல்டேஜ் AD கன்வெர்ஷன் முடியும்வரை நிலையாக இருக்கும் சாம்பிளிங் ரேட் எப்படி இருக்க வேண்டும் நாம் ஒவ்வொரு செகண்ட்டிற்கும் அல்லது மில்லி செகண்ட்டிற்கும் அல்லது மைக்ரோ செகண்ட்டிற்கும் சாம்பிள் எடுக்க வேண்டுமா முறையான சாம்பிளிங் ரேட் எதுவாக இருக்கும் சாம்பிளிங் ரேட் இன்புட் சிக்னலின் சிறப்பியல்புகளைப் பொறுத்தது நிக்விஸ்ட் தேற்றம் இது தொடர்பாக நமக்கு ஒரு வழிகாட்டுதலை வழங்கும் நிக்விஸ்ட் தேற்றம் கூறுவது என்னவென்றால் ஒரு பேண்ட் லிமிடெட் அனலாக் சிக்னலைப் பொறுத்தவரை பேண்ட் லிமிடெட் அனலாக் சிக்னல் என்பது ஒரு ரேஞ்ச்ற்குள் பிரிக்குவன்சி காம்போனன்ட்கள் கொண்ட ஒரு சிக்னல் ஆகும் இதன் ரேஞ்ச் fmin to fmax என்று சொல்லலாம் அதை சாம்பிளிங் செய்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் 2fmax ஐ விட அதிகமாக சாம்பிளிங் மேற்கொண்டால் சிக்னலை முழுமையாக புனரமைக்க முடியும் நாம் இவ்வாறு செய்தால் அனைத்து பிரிக்குவன்சி காம்போனன்ட்ககளையும் துல்லியமாக புனரமைக்க முடியும் தேவையான சாம்பிளிங் ரேட் எது என்பதை நிக்விஸ்ட் தேற்றம் வழிகாட்டும் சாம்பிளிங் ரேட் இன்புட் சிக்னல் ஆகிய fmax இன் மதிப்பை பொறுத்து இருக்கும் ஆனால் இந்த நிலையை நீங்கள் பூர்த்தி செய்யாவிட்டால் சிக்னலில் இருக்கும் பிரிக்குவன்சி காம்போனன்ட்கள் குறித்து நீங்கள் பெறும் முடிவு தவறான அனுமானத்தைப் பெறக்கூடும் நாம் இதைப்பற்றி விரிவாக பார்க்கப்போவதில்லை ஆனால் இதுதான் சாம்பிளிங் பற்றிய அடிப்படை செய்திகள் AD கன்வெர்ட்டர் எப்படி ரெசல்யூசன் கொண்டிருந்ததோ அதேபோல் DA கன்வெர்ட்டருக்கும் ரெசல்யூசன் இருக்கும் AD கன்வெர்ட்டரின் ரெசல்யூசனை லீஸ்ட் சிக்னிபிகண்ட் பிட் தீர்மானிக்கும் அனலாக் இன்புட்டில் குறைந்தபட்ச மாற்றம் டிஜிட்டல் வெளியீட்டில் 1 ஆல் மாற்றத்தை ஏற்படுத்தும் AD கன்வெர்ட்டரின் சிறப்பியல்பு லீனியர் என்றால் அது இன்புட்டில் ஏற்படும் மாற்றங்களுடன் லீனியர் ஆக மாறுகிறது LSB இன் ரெசல்யூசனை A என கூறலாம் A என்பது ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜ்ஜை 2n ஆல் வகுத்தால் கிடைக்கும் நாம் இப்பொழுது ஒரு உதாரணத்தை பார்ப்போம் என்னிடம் ஒரு 8 bit AD கன்வெர்ட்டர் உள்ளது மற்றும் ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜ் 1 வோல்ட் என வைத்துக்கொள்வோம் எனவே ரெசல்யூசன் 1V283 9 mV இதை 100 ஆல் பெருக்கினால் பர்சன்டேஜ் கிடைக்கும் எனவே இது 0 39 பர்சன்டேஜ் என ஆகும் இதுபோல நாம் ரெசல்யூசன் மற்றும் பர்சன்டேஜ் ரெசல்யூசன் ஆகியவற்றை கணக்கிடலாம் கன்வெர்ஷன் டைம் மற்றும் பேண்ட்விட்த் ஆகிய 2 பேராமீட்டர்கள் உள்ளன இன்புட் ஆக வரும் அனலாக் வோல்டேஜ்ஜை அதற்கு சமமான டிஜிட்டல் ஈகுவளென்ட் ஆக மாற்றுவதற்கு AD கன்வெர்ட்டர் எடுத்துக்கொள்ளும் நேரமே கன்வெர்ஷன் டைம் எனப்படும் கன்வெர்ட்டர் இன் வகையை பொருத்து இந்த நேரம் மாறுபடும் இது சில நானோ செகண்டுகளில் இருக்கலாம் அல்லது மில்லி செகண்டில் இருக்கலாம் இன்புட் பேண்ட்விட்த் என்பது இன்புட் அதிகபட்சம் எத்தனை பிரிக்குவன்சி வரை சப்போர்ட் செய்யும் என்பதை குறிக்கும் அது சர்க்யூட் இன் இரண்டு விதமான காம்போனன்ட்களை ஒரு பொருத்து இருக்கும் முதலாவது சாம்பிள் மற்றும் ஹோல்ட் சர்க்யூட்டின் வேகம் மற்றும் இரண்டாவது AD கன்வர்ட்டரின் வேகம் ஆகும் ADC டிரான்ஸ்பர் காரக்டரிஸ்டிக் பொறுத்தவரை DA கன்வெர்ட்டர் போலவே இன்புட் மாறும்பொழுது ஸ்டெப்வைஸ் அதிகரிப்பு இருக்கும் இந்த கர்வு நேர்கோடாக இருப்பதால் இது ஒரு சிறந்த உதாரணம் ஆனால் பொதுவாக ஆப்செட் எர்ரர் அல்லது நான்லீனியாரிட்டி எர்ரர் இருக்கக்கூடும் ஆப்செட் எர்ரர் என்பது நமது வேவ்பார்ம் இந்த மாதிரி அல்லது அந்த மாதிரி இருக்கும் ஸ்டெப் ஹைட் சமமாக இல்லாதபோது நான்லீனியாரிட்டி எர்ரர் தோன்றும் ஒரு ஸ்டெப் பெரிதாகவும் அடுத்த ஸ்டெப் சிறிதாகவும் மீண்டும் பெரிதாகவும் அடுத்தது சிறிதாகவும் இருந்தால் நான்லீனியாரிட்டி எர்ரர் வரும் இப்பொழுது பல்வேறு வகையான AD கன்வெர்ட்டர்கள் எவ்வாறு வேலை செய்யும் என பார்க்கலாம் இதில் ஃபிலாஷ் வகை AD கன்வெர்ட்டர்கள் பற்றி முதலில் காண்போம் ஃபிலாஷ் என்றால் அதிவேகமான என்று பொருள் இது மிக வேகமாக கண்வர்ஷன் செய்யும் ஆனால் இதற்கு மிக அதிகமான ஹார்டுவேர் தேவைப்படுகிறது நாம் ஒரு n பிட் கன்வெர்ட்டரை உருவாக்குகிறோம் என வைத்துக் கொள்ளுங்கள் n 16 என வைத்துக் கொள்வோம் நமக்கு 2n 1 கம்பேர்ரேட்டர்கள் தேவைப்படும் n 16 என்றால் 65535 கம்பேர்ரேட்டர்கள் தேவைப்படும் ஆனால் இத்தகைய பெரிய பிரியாரிட்டி என்கோடர் உருவாக்குவது மிகவும் கஷ்டமாகும் எனவே நாம் சிறிய ஃபிலாஷ் AD கன்வெர்ட்டர்கள் மட்டுமே உருவாக்க முடியும் ஃபிலாஷ் AD கன்வெர்ட்டர்கள் எப்படி வேலை செய்யும் என பார்க்கலாம் இங்கு இடதுகைப் புறம் 3 பிட் ஃபிலாஷ் AD கன்வெர்ட்டர் டயக்ராம் உள்ளது இதில் முதல் நிலையில் ரெபரன்ஸ் வோல்டேஜ் Vref பயன்படுத்தப்படுகிறது மேலும் ஒரு செயின் ஆப் ரெசிஸ்டன்சஸ் கிரவுண்ட் உடன் இணைக்கப்பட்டுள்ளது இவை பல்வேறு ரெபரன்ஸ் வோல்டேஜ்களை உருவாக்கிக் கொடுக்கும் இதில் கீழே உள்ள ரெசிஸ்டன்ஸ் R எனவும் மேலே உள்ளது 7R எனவும் வைத்துக் கொள்வோம் எனவே இதில் எவ்வளவு வோல்டேஜ் கிடைக்கும் R 8R ஆகவே இதிலிருந்து கிடைக்கும் வோல்டேஜ் Vref 8 ஆகும் அதிலிருந்து 2R and 6R கிடைக்கும் எனவே 2R என்பதை 2R 6R ஆல் வகுத்தால் Vref 4 கிடைக்கும் இதைப் பார்த்தால் Vref 3 8 கிடைக்கும் இதனால் நமக்கு சமமாக பிரிக்கப்பட்ட ஒரு ரேஞ்ச் ஆப் ரெபரன்ஸ் வோல்டேஜ்கள் கிடைக்கும் இங்கு ஒரு சீரிஸ் ஆப் வோல்டேஜ் கம்ப்பேரேட்டர்கள் உள்ளன என்னிடம் ஒரு கம்ப்பேரேட்டர் மற்றும் இன்புட் உடன் இருந்தால் நான் 2 வோல்டேஜ்களை அனுப்புவதாக வைத்துக்கொள்வோம் பாசிட்டிவ் இன்புட் நெகட்டிவ் ஐ விட பெரிதாக இருந்தால் அவுட் புட் ஒன்று நெகட்டிவ் இன்புட் பெரிதாக இருந்தால் அவுட் புட் பூஜ்ஜியம் எனக் கிடைக்கும் எனவே Vin என்னும் அனலாக் இன்புட் வோல்டேஜை பொருத்து A B C D E F G மதிப்புகள் மாறும் பிரியாரிட்டி என்கோடர் இந்த பைனரி காம்பினேசன்களை டிஜிட்டல் அவுட்புட் ஆக மாற்றும் அவுட் புட் ஆக கிடைப்பது ஒரு டிஜிட்டல் வேல்யூ ஆகும் இதில் டிலே என்பது கம்பேர்ரேட்டரின் டிலே மற்றும் பிரியாரிட்டி என்கோடரின் டிலே இரண்டையும் கூட்டினால் கிடைக்கும் இதில் ஐடரேஷன் அல்லது லூப் கிடையாது அதனால் இந்த வகையான கன்வர்ட்டர் மிகவும் வேகமாக செயல்படுகிறது எனினும் நான் முன்பே கூறியதுபோல இதற்கு அதிகமான ஹார்டுவேர் தேவைப்படுகிறது நாம் உருவாக்குவதற்கு எளிதான நடைமுறையில் சாத்தியமான சர்க்யூட்டை பற்றி காண்போம் DA கன்வெர்ட்டர் உருவாக்குவதற்கு நமக்கு ரெசிஸ்டன்ஸ் மட்டுமே தேவைப்படும் நாம் 10 பிட் 12 பிட்16 பிட் 32 bit DA கன்வர்ட்டர்களை எளிதாக உருவாக்கலாம் நாம் பார்க்கக்கூடிய சர்க்யூட்டில் DA கன்வேர்டர் சென்ட்ரல் பிளாக் ஆக இருக்கும் இதன் மூலம் ஒரு AD கன்வேர்டரை உருவாக்கலாம் இந்த முறையை கவுண்டர் டைப் AD கன்வேர்டர் எனக் கூறலாம் இங்கு ஒரு DA கன்வேர்டர் உள்ளது இதற்கான இன்புட் பைனரி கவுண்டரில் இருந்து பெறப்படுகிறது அது 0 1 2 3 4 என கவுண்ட் செய்யும் எப்பொழுதெல்லாம் கிளாக்கிலிருந்து சிக்னல் வருகிறதோ அப்பொழுது இந்த கவுண்டர் கவுண்ட் செய்யும் இந்த கிளாக் ஒரு AND கேட் வேல்யூவை பொறுத்தே செயல்படும் கேட்டின் வேல்யூ 1 என இருந்தால் கிளாக் சிக்னல் வரும் அது 0 என இருந்தால் கிளாக் வராது மற்றொரு இன்புட் 1 என இருக்கும்பொழுது இந்த கவுண்டர் கவுண்ட் செய்யும் இப்பொழுது நீங்கள் VDAC பற்றி எண்ணிப் பாருங்கள் DA கன்வேர்டரின் அவுட்புட் என்னவாக இருக்கும் அது படிப்படியாக அதிகரிக்கும் கவுண்டர் அதிகரிக்கும்போது கம்பேர்ரேட்டரின் இன்புட் அதிகரிக்கும் ஒரு புள்ளியில் இந்த இன்புட் ஆனது அனலாக் இன்புட் வோல்டேஜை விட அதிகரிக்கும் அப்படி அதிகரிக்கும் போது அதன் மதிப்பு 0 என ஆகும் அப்பொழுது கவுன்டர் கவுண்ட் செய்வதை நிறுத்தும் இதைத்தான் அந்த படத்தில் காட்டியிருக்கிறேன் இந்த டாட்டட் லைன் நமது Vin என வைத்துக் கொண்டால் கவுண்டர் பூஜ்ஜியத்தில் இருந்து தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே செல்லும் அனலாக் இன்புட் வோல்டேஜை விட அதிகரிக்கும் போது கவுண்டர் கவுண்ட் செய்வதை நிறுத்தும் கவுண்டர் வேல்யூ தான் டிஜிட்டல் அவுட்புட் ஆக கிடைக்கும் DA கன்வேர்டரின் மூலமாக நாம் AD கன்வேர்டர் உருவாக்கி இருக்கிறோம் இதுதான் கவுன்டர் டைப் AD கன்வேர்டர் எனப்படும் ஏனெனில் நாம் இங்கு ஒரு பைனரி கவுண்டரை உபயோகப்படுத்துகிறோம் இதுவரை பார்த்ததை சுருக்கம் ஆன வழிமுறைகளாக இங்கு கூறியிருக்கிறோம் ஒரு DA கன்வேர்டர் ஒரு கவுண்டர் மற்றும் ஒரு வோல்டேஜ் கம்பேர்ரேட்டர் ஆகியவை நமக்கு தேவைப்படும் கன்வெர்ஷன் நடப்பதற்கு முன் கவுண்டர் 0 என ரீசெட் செய்யப்படும் கவுண்டரின் அவுட்புட் DA கன்வேர்டருக்கு இன்புட் ஆக செல்லும் DA கன்வேர்டரின் அவுட் புட் கம்பேர்ரேட்டருக்கு இன்புட் ஆக செல்லும் அனலாக் வோல்டேஜ் இன்புட் கம்பேர்ரேட்டரின் பாசிட்டிவ் இன்புட் உடன் இணைக்கப்பட்டிருக்கும் இன்புட் வோல்டேஜ் ஆனது DAC அவுட்புட்டை விட அதிகரிக்கும் போது கவுண்டரின் மதிப்பு ஒன்று அதிகரிக்கும் இப்பொழுது AND கேட் எனேபிள் ஆகியிருக்கிறது என்று பொருள் DA கன்வேர்டர் அவுட் புட் ஆனது அனலாக் இன்புட் வோல்டேஜை விட அதிகரிக்கும் போது கன்வெர்ஷன் முடிவடையும் இப்பொழுது கவுண்டர் அவுட்புட் என்னவாக இருக்கிறதோ அதுவே AD கன்வேர்டரின் அவுட்புட் ஆகும் இதில் உள்ள பிரச்சனை என்னவெனில் வொர்ஸ்ட் கேஸில் ஒரு n பிட் கவுண்டருக்கு Vin கண்டுபிடிப்பதற்கு மொத்தம் இருக்கும் 2n ஸ்டெப்ஸ் அனைத்தையும் நாம் செய்ய வேண்டும் எனவே நமக்குத் தேவையான மொத்த கிளாக் பல்ஸ் 2n ஆகும் ஆனால் இது மிகவும் எளிமையாக இருப்பதால் நாம் மிகப்பெரிய கன்வெர்ட்டர்களை எளிதாக உருவாக்கலாம் இந்த சர்க்யூட்டில் ஒரு சிறிய மாறுதல் மூலம் முன்னேற்றம் கொண்டு வரலாம் இதனை நாம் டிராக்கிங் டைப் AD கன்வெர்ட்டர் எனலாம் இது முந்தைய சர்க்யூட்டை போலவே இருந்தாலும் இதில் இரண்டு மாறுதல் நாம் செய்துள்ளோம் இதில் AND கேட்டை அகற்றி விட்டோம் பைனரி அப் கவுண்டருக்கு பதிலாக அப் டவுன் கவுண்டரை பயன்படுத்துகிறோம் அப் டவுன் கவுண்டர் என்பது கீழிருந்து 0 1 2 3 4 என கவுண்ட் அப் மற்றும் மேலிருந்து 4 3 2 1 என கவுண்ட் டவுன் செய்யக்கூடிய ஒரு பைனரி கவுண்டர் ஆகும் அது கவுண்ட் அப் செய்ய வேண்டுமா அல்லது கவுண்ட் டவுன் செய்ய வேண்டுமா என எப்படி தீர்மானிப்பது இதற்கு UD' என்னும் கண்ட்ரோல் இன்புட் உள்ளது இந்த இன்புட் 0 ஆக இருந்தால் கவுண்டர் கவுண்ட் டவுன் செய்யும் இந்த இன்புட் 1 ஆக இருந்தால் கவுண்டர் கவுண்ட் அப் செய்யும் கன்வெர்ஷன் நடப்பதற்கு முன் கவுண்டர் 0 என செட் செய்யப்படும் கம்பேர்ரேட்டர் இன்புட் வோல்டேஜை DA கன்வெர்ட்டரின் அவுட்புட் உடன் ஒப்பிடும் இன்புட் இதைவிட அதிகமாக இருந்தால் UD' அவுட் புட் 1 ஆக இருக்கும் எனவே கவுண்டர் கவுண்ட் அப் செய்யும் DA கன்வெர்ட்டரின் அவுட்புட் அதிகமாக இருந்தால் கவுண்டர் கவுண்ட் டவுன் செய்யும் எனவே DA கன்வெர்ட்டர் அவுட்புட் இன்புட் வோல்டேஜை டிராக் செய்யும் இங்கு சாம்பிள் அண்ட் ஹோல்டு சர்க்யூட் இல்லையென வைத்துக்கொள்வோம் இன்புட் வேவ்பார்ம் மெதுவாக மாறும் DA கன்வெர்ட்டர் அவுட்புட் இன்புட் வோல்டேஜை டிராக் செய்யும் இன்புட் எந்த திசையில் மாறுகிறது என்பதைப் பொறுத்து இது அதிகரிக்கும் அல்லது குறைந்து வருகிறது இங்கே நாம் பைனரி அப் டவுன் கவுண்டரை பயன்படுத்துகிறோம் கம்பேர்ரேட்டரின் அவுட்புட் 1 என இருந்தால் Vin VDAC ஐ விட பெரிதாக இருக்கும் அப்போது நாம் கவுண்டரை இன்கிரிமெண்ட் செய்வோம் அது தலைகீழாக இருந்தால் கவுண்டரைக் குறைக்கிறோம் இங்கே கன்வர்ஷன் முடிவதில்லை மாறாக நாம் இன்புட் வோல்டேஜ் ஐ ட்ராக்கிங் செய்யும் வரை கன்வர்ஷன் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்புட் மிக மெதுவாக மாறும் அப்ளிகேஷன்களுக்கு நாம் இன்புட்டை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் எனில் இந்த வகையான AD கன்வெர்ட்டரை பயன்படுத்தலாம் மிக மெதுவாக மாறுபடும் வேவ்பார்மை தொடர்ச்சியாக கன்வர்ஷன் செய்வதற்கு இது பொருத்தமானது ஆனால் வொர்ஸ்ட் கேஸ் கன்வர்ஷன் இப்பொழுதும் 2n ஸ்டெப்ஸ் ஏனெனில் இன்புட் மிக அதிகமாக இருந்தால் நாம் Vin ஐ அடைவதற்கு மொத்தமுள்ள 2n ஸ்டெப்ஸையும் நடந்தாக வேண்டும் எனவே வொர்ஸ்ட் கேஸ் காம்ப்ளக்சிட்டி இங்கு மாறவில்லை இன்புட் எவ்வாறு டிராக் செய்யப்படுகிறது என்பது மேலே உள்ள ப்ளூ கோட்டின் மூலம் காட்டப்பட்டுள்ளது இந்த ப்ளூ கோடு எனது இன்புட் வேவ்பார்மை குறிக்கிறது இந்த சிகப்பு கோடு DA கன்வேர்டரின் அவுட் புட்டை குறிக்கிறது அது எப்படி மாறுகிறது என்று பாருங்கள் அதன் தொடர்ச்சியாக மேலே செல்கிறது பின்னர் இங்கே கிராஸ் ஆகிறது அடுத்த ஸ்டெப் கவுண்டிங் டவுன் எனப்படும் மீண்டும் Vin அதிகமாக உள்ளது மறுபடி குறைகிறது மீண்டும் மீண்டும் அதிகமாகி குறைந்து இவ்வாறு மாறிக்கொண்டே செல்கிறது DA கன்வேர்டரின் அவுட்புட் இன்புட் வேவ்பார்மை அது மாறும் போது டிராக் செய்கிறது இதுதான் இந்த வகை டிராக்கிங் டைப் AD கன்வெர்ட்டரின் முக்கிய காரக்டரிஸ்டிக் ஆகும் இதனுடன் இந்த பாடத்தின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம் நாம் இப்பாடத்தில் மூன்றுவிதமான AD கன்வர்ஷன் டிசைன் பார்த்தோம் அவை ஃபிளாஷ் டைப் கவுண்டர் டைப் மற்றும் ட்ராக்கிங் டைப் ஆகியனவாகும் அடுத்த பாடத்தில் இவற்றைவிட வேகமான மற்றொரு AD கன்வர்ஷன் டிசைன் பற்றி பார்ப்போம் n பிட் கன்வர்ஷனுக்கு n கிளாக் பல்ஸஸ் மட்டுமே தேவைப்படும் எனவே ஒரு16 பிட் AD கன்வர்ட்டரை உருவாக்க 65000 கிளாக் பல்ஸஸ் பதிலாக 16 கிளாக் பல்ஸஸ் மட்டுமே தேவைப்படும் இதை நாம் அடுத்த பாடத்தில் காண்போம்